அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல் தொகுதி எண் 4 மற்றும் விரிவுரை எண் 35 இல் இருக்கிறோம் குறிப்பாக கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் ஆகிய இரண்டிற்கும் கோடு சாய்ந்திருக்கும்போது கோடு ப்ரொஜெக்ஷன்ல் எவ்வாறு செய்வது என்று விவாதிக்கிறோம் கடைசி வகுப்புகளில் ஒரு கோடு செங்குத்து பிளேன் கிடைமட்ட பிளேன் ஆகிய இரண்டிற்கும் சாய்ந்திருந்தால் உண்மையான நீளம் செங்குத்து பிளேன்ல் அல்லது முன் தோற்றம் அல்லது மேல் தோற்றம் ஆகியவற்றில் கிடைக்காது என்பதை கற்றுக் கொண்டோம் மேலும் கோணங்களும் வெளிப்படையான கோணங்களாக இருக்கும் மேலும் அதை ஒரு உதாரணம் மூலம் அறிந்து கொள்வோம் இங்கே AB என்ற ஒரு கோடு உள்ளது இது 80 மிமீ நீளமானது மற்றும் செங்குத்து பிளேன் உடன் 45 டிகிரி சாய்வாக உள்ளது எனவே உண்மையான நீளம் 80 மிமீ மற்றும் இது செங்குத்து பிளேன் உடன் 45 டிகிரி சாய்வாக உள்ளது இதன் ப்ரொஜெக்ஷன் முன் தோற்றத்தில் 55 டிகிரி கோணத்தில் இருக்கிறது எனவே இது வெளிப்படையான கோணம் மேலும் இந்த 45 டிகிரி மேல் தோற்றத்தில் ப்ரொஜெக்ஷன்ஐ பார்க்கப்போகிறோம் இப்போது முனை a கிடைமட்ட பிளேன்ற்கு மேல் 20 மி மீ மற்றும் செங்குத்து பிளேன்ற்கு முன் 25 மி மீ இருக்கும் எனவே முனை a கிடைமட்ட பிளேன்ற்கு மேல் 20 மி மீ மற்றும் செங்குத்து பிளேன்ற்கு முன் 25 மி மீ இல் தொடங்கும் மேலும் இந்த முழு கோடும் முதல் பகுதியில் உள்ளது அப்படியானால் அதன் ப்ரொஜெக்ஷன்யும் அதன் சாய்வான கோணத்தையும் கிடைமட்ட பிளேன்டன் வரைய முடியுமா எனவே இதை சித்திரமாகக் காண்பித்தால் இது செங்குத்து பிளேன் மற்றும் இது கிடைமட்ட பிளேன் இதன் ப்ரொஜெக்ஷன் செங்குத்து பிலெனில் இருந்து 45 டிகிரி கோணத்தில் சாய்ந்து இருக்கும் என்பதை காண முடியும் எனவே 45 டிகிரி சாய்வு என்றால் அதை நீட்டித்தால் இந்த கோணம் 45 டிகிரி மற்றும் அதன் முன் தோற்றம் 55 டிகிரி யை உருவாக்கும் ப்ரொஜெக்ஷன் செய்தாள் முன் தோற்றம் இங்கே இருக்கும் மற்றும் இது 55 டிகிரி எனவே அதை படிப்படியாக வரைவோம் நாம் பின்பற்ற வேண்டிய முதல் படி ஒரு XY கோட்டை வரைய வேண்டும் முதலில் இந்த XY கோட்டை நாம் வரைய வேண்டும் அதன் பிறகு நாம் ஒரு ப்ரொஜெக்டரை வரைகிறோம் பின்னர் a புள்ளியை XY க்கு மேலே 20 மிமீ மற்றும் XY கோட்டிற்கு 25 மிமீ கீழே வரைய வேண்டும் இந்த மூன்று படிகள் முடிந்ததும் a புள்ளியிலிருந்து XY க்கு 45 டிகிரி சாய்வில் ஒரு கோடு வரைய வேண்டும் எனவே ஒரு புள்ளியில் இருந்து 45 டிகிரி கோடு வரைந்து இதை உண்மையான கோடு என்று அழைப்போம் மேலும் புள்ளி b 1 ஐக் இங்கு குறிப்பிடலாம் பின்னர் XY கோட்டிற்கு மேல் முன் தோற்றம்யில் a1 புள்ளியில் இருந்து 55 டிகிரியில் வரைய வேண்டும் அதன்பிறகு b1 க்கு லோகஸை வரைகிறோம் b1 இல் இருந்து மேல்புறமாக புரொஜெக்ட் செய்ய வேண்டும் இந்த நீளம் எவ்வளவு இருந்தாலும் அங்கிருந்து கோணத்தை உருவாக்கும் பொழுது இந்த புள்ளியை குறிக்க முடியும் நமக்கு இந்த புள்ளி கிடைத்தவுடன் அந்த அச்சில் ஒரு உண்மையான நீளத்தைக் வரைய வேண்டும் இது ஒரு கிடைமட்ட கோட்டை உருவாக்குகிறது இந்த கிடைமட்ட கோடு கிடைத்தவுடன் குறுக்கு புள்ளிலிருந்து ப்ரொஜெக்ட் செய்தால் b புள்ளி கிடைக்கும் மேல் தோற்றத்தில் இதைக் இணைக்க வேண்டும் இந்த வழியில்தான் அமைக்கப்பட வேண்டும் படிப்படியாக பார்ப்போம் முதல் நான்கு படிகள் வரைதல் தாளில் வரையலாம் முதலில் XY கோடு வரைய வேண்டும் இது X அச்சு மற்றும் Y அச்சு a மற்றும் a க்கு ஒரு ப்ரொஜெக்டரை வரையவும் அது செங்குத்து கோடு அதில் நாம் ஒரு a மற்றும் a ஐ வரையலாம் உங்கள் அளவுகோலை பயன்படுத்தி இங்கே a XY க்கு 20 மி மீ மேலும் XY வரிக்கு கீழே இது இங்கே 25 மி மீ வரையவும் அவற்றிற்கு a மற்றும் a என பெயரிடுவோம் இதன்பிறகு இந்த புள்ளிகளுக்கு லோகஸ் வரையவும் இது பின்னர் பயனுள்ளதாக இருக்கும் ரோலர் அளவைப் பயன்படுத்தி இதை வரையவும் இப்பொழுது a புள்ளியில் இருந்து XY க்கு 45 டிகிரியில் வரைய வேண்டும் எனவே 45 டிகிரி கோட்டை வரைய உங்கள் ப்ரொடெக்டரைப் பயன்படுத்தவும் இதை இணைக்கவும் இப்போது அந்த படத்தில் 80 மிமீ உண்மையான நீளத்தைக் குறிக்கவும் அந்தப் புள்ளி கிடைத்தவுடன் அதற்கு b1 எனப் பெயரிடலாம் b1 இல் இருந்து லோக்கஸ் கோடு வரைய வேண்டும் இப்பொழுது முன் தோற்றத்தில் a புள்ளியில் இருந்து 55 டிகிரி கோணத்தில் ஒரு புள்ளியை குறிக்கவும் பின்னர் அந்த புள்ளிகளை இணைக்கவும் அது வரையப்பட்டவுடன் b 1 இலிருந்து செங்குத்து கோட்டை வரையவும் எனவே நாம் இங்கே b 1 இலிருந்து a இன் லோகஸ் வரை எடுக்க வேண்டும் எனவே இந்தப் புள்ளிக்கு 1 என பெயர் இடவும் இப்போது இது உண்மையான நீளத்தின் கிடைமட்ட கூறு ஆகும் எனவே இது உண்மையான கோடு இதை சுற்றும் பொழுது a முதல் 1 வரை உள்ள நீலம் இதை உண்மையான வரியின் கிடைமட்ட கூறு என்று அழைப்போம் வழக்கமாக இதை முன் தோற்றத்தின் லோக்கஸ் என்று குறிப்பிடலாம் இப்போது அதை a லோக்கஸ் வரை தொடர வேண்டும் பின்பு முன் தோற்றத்திற்கு மேல்நோக்கி சுழற்றி அதற்கு b என்று பெயரிடுங்கள் எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன இப்போது இந்த முழு நீளத்தையும் மாற்றவும் எனவே இந்த 55 டிகிரி கோட்டிற்கு மாற்றுவோம் இது ஏற்கனவே நமக்கு 55 டிகிரி என தெரியும் இது ஏற்கனவே 45 டிகிரி என தெரியும் எனவே இதை b என்று பெயரிடலாம் இது முடிந்தவுடன் b இல் இருந்து ஒரு லோக்கஸ் வரையவும் a b என்பது முன் தோற்றத்தின் ப்ரொஜெக்ஷன் என்பது நமக்குத் தெரியும் எனவே b1 வழியாக செல்லும் ஒரு லோக்கஸ் வரையவும் கொடுக்கப்பட்ட உண்மையான நீளம் 80 மிமீ அளவை இந்த லோக்கஸ்ல் குறிக்க வேண்டும் இப்போது இந்த இரண்டு வரிகளையும் a உடன் சேருங்கள் இதை ஒரு b1 என்று அழைப்போம் எனவே இது உண்மையான நீளம் மற்றும் இது முன் தோற்றம் இந்த கோணம் 55 ஆகும் அடுத்து கிடை மட்டத்தில் இருந்து உண்மையான நீலத்தின் கோணத்தை அளவிட வேண்டும் எனவே இது 34 டிகிரி எனவே இந்த கோணம் ஆல்பா 34 டிகிரி ஆகும் மேல் தோற்றம் வரைய படவில்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் b இல் இருந்து ப்ரொஜெக்ட் செய்து அதற்கு b என பெயர்இடவும் பின்பு a மற்றும் b இணைக்கவும் நாம் அவ்வாறு செய்தால் இந்த மேல் தோற்றத்தின் கோடு நமக்கு கிடைக்கும் இது முன் தோற்றத்தின் கோடு இந்த கோணம் 34 இது வெளிப்படையான கோணம் 61 டிகிரி ஆகும் முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம்யில் நாம் ப்ரொஜெக்ஷன்ஐ வரைய வழி இதுதான் இது செங்குத்து பிளேன் மற்றும் இது கிடைமட்ட பிளேன் மேல்புறம் மற்றும் முன் தோற்றம் ஆகியவற்றைக் கொண்டு HP உடனான சாய்வுக் கோணத்தை கண்டறியலாம் HP உடனான சாய்வுக் கோணம் கிடைமட்ட பிளேனில் ப்ரொஜெக்ட் ஆகும் எனவே இது கிடைமட்ட பிளேன்டன் உருவாக்கும் கோணம் அடுத்த எடுத்துக்காட்டுக்கு செல்லலாம் AB வரியின் முன் தோற்றம் XY க்கு 50 டிகிரி சாய்ந்துள்ளது மற்றும் அதன் நீளம் 55 மிமீ அதன் மேல் தோற்றம் x y லைனில் இருந்து 60 டிகிரி சாய்ந்துள்ளது ஒருமுனை A HP க்கு மேல் 10 மிமீ மற்றும் VP க்கு முன்னால் 15 மிமீ உள்ளது அதன் ப்ரொஜெக்ஷன்ஐ வரைய வேண்டும் உண்மையான நீளம் மற்றும் செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் உடனான கோணத்தை கண்டறிய வேண்டும் இங்கே கோட்டின் முன் தோற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது வெளிப்படையான நீளம் இது 55 மிமீ நீளத்துடன் 55 டிகிரி ஆகும் இதன் மேல் தோற்றம் X Y கோட்டுடன் வெளிப்படையான கோணம் 60 டிகிரி எனவே பின்வரும் படிகளுடன் அதைத் தொடங்குவோம் இந்த XY கோட்டை வரைந்த பிறகு 10 மிமீ தொலைவில் a மற்றும் 15 மிமீ தொலைவில் a ஆகியவற்றை வரைய வேண்டும் பின்பு a மற்றும் a ஆகியவற்றின் லோக்கல் கோடுகளை வரைய வேண்டும் அதன் பிறகு முன் தோற்றத்தில் 50 டிகிரிகளுடன் a இல் இருந்து கோட்டை வரையவும் இதில் 55 மில்லி மீட்டரில் b குறிப்பிட வேண்டும் ஏனெனில் இது 50 கோணத்தை உருவாக்குகிறது எனவே இது 50 டிகிரி கோடு மற்றும் அதன் நீளம் 55 மிமீ எனவே b தெரிந்துவிட்டது அதேபோல் மேல் தோற்றத்திலும் 60 கோணத்தில் கோடு வரைய வேண்டும் இது முன் தோற்றத்தின் கோடு மற்றும் இது மேல் தோற்றத்தின் கோடு இதை a இல் இருந்து வரையப்பட்டது பின்பு b இல் இருந்து ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் எனவே ஏற்கனவே நமக்கு b தெரியும் அதை கீழ்ப்புறமாக 60 டிகிரி கோட்டை தொடுமாறு ஒரு புள்ளியை குறிக்கவும் b புள்ளியை குறித்து மற்றும் a மற்றும் b இணைக்கவும் பின்பு இந்தப் புள்ளிகளில் இருந்து லோக்கஸ் வரையவும் எனவே இது முன் தோற்றம் மற்றும் மேல்தோற்றம் பிறகு a இல் இருந்து b க்கு லோக்கஸ் கோடை தொடும் வரை வளைவு வரைந்து அதை கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் அது எங்கு வெட்டி கிறதோ அது b1 எனப்படும் மேலும் உண்மையான நீளத்தைப் பெற a முதல் b வரை சேரவும் உண்மையான நீளம் தெரிந்த பிறகு அதை அளவிட்டு பின் a இல் இருந்து இந்த லோகசை வெட்ட ஒரு வளைவை உருவாக்கவும் எனவே b1 புள்ளியை குறிக்கவும் கோடு தெரிந்தவுடன் இந்த கோணம் என்ன என்பதை நாம் அளவிட முடியும் அதேபோல் உண்மையான நீளம் இந்த மேல் தோற்றத்தில் உருவாகும் கோணம் என்ன என்பதை கண்டறியலாம் அதை வரைதல் தாளில் தொடங்குவோம் முதலில் நாம் ஒரு XY கோட்டை வரைய வேண்டும் இது முடிந்தவுடன் புரோஜெக்டர் கோடை வரைய வேண்டும் அதில் a க்கு XY க்கு மேலே 10 மி மற்றும் XY கோட்டிற்குக் கீழே 15 மி வரைய வேண்டும் இது a மற்றும் இது a இப்போது கிடைமட்ட பிளேன்லிருந்து 50 டிகிரி முன் தோற்றம் கோடு இங்கிருந்து வரையவும் a இலிருந்து இந்த கோடுகளை இணைக்கவும் பதில் 55 மில்லி மீட்டருக்கு b என்ற புள்ளியை குறிக்கவும் அதற்கு b என பெயரிடலாம் பின்னர் அங்கிருந்து ஒரு ப்ரொஜெக்டர் கோடு வரைய வேண்டும் அதேபோல் 60 டிகிரியில் மேல் தோற்ற கோடு வரைய வேண்டும் இங்கே இந்த கோடுகளை சேருங்கள் இது 60 டிகிரி எனவே இது 60 டிகிரி மற்றும் இது 50 டிகிரி என்று குறிப்போம் இப்போதைக்கு அந்த நீளம் என்ன என்று எங்களுக்குத் தெரியாது ஆனால் இது முன் தோற்றம் மற்றும் இது மேல் தோற்றம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த அச்சில் நமக்குத் தெரியாத இங்கு வெட்டப் போகும் உண்மையான நீளத்தை நாம் குறிக்க வேண்டும் எனவே b இலிருந்து சென்று புள்ளி b ஐக் கண்டுபிடித்து பின்பு ab இணைக்கவும் எனவே மேல் தோற்றத்தில் ab புள்ளிகளை குறிக்கவும் அதற்காக b இல் இருந்து ஒரு ப்ரொஜெக்டர் லைனை வரைய வேண்டும் இப்போது அந்த உண்மையான கோடுயை வரைந்து அதற்கு b எனப்பெயரிடுவோம் பின்னர் லோக்கல் கோடுகள் வரையவும் இப்பொழுது இந்த முன் தோற்றத்தை வளைவாக ப்ரொஜெக்ட் செய்து LFV கோடை குறிக்கவும் இந்த முழு வரியையும் ப்ரொஜெக்ட் செய்யவும் இது இந்த புள்ளியை வெட்டுகிறது இதை b1 என குறிக்கவும் இப்போது a மற்றும் b இல் சேருங்கள் இது உண்மையான நீளம் நாம் அதை அளவிடுவோம் இப்போது அந்த உண்மையான நீளம் தெரிந்தவுடன் அங்கிருந்து இந்த வரியை வெட்டினால் இந்த b1 கிடைக்கும் இப்போது a மற்றும் b இல் சேருங்கள் இது உண்மையான நீளம் நமக்குத் சாய்வு கோணம் தெரியாது எனவே அதை அளவிடுவோம் இது சுமார் 31 டிகிரி ஆகும் அதேபோல் உண்மையான நீள கோணம் உண்மையான நீளம் ஆகியவற்றை அளவிடலாம் அது 49 டிகிரி மற்றும் உண்மையான நீளம் 83 மிமீ எனவே அறியப்படாத உண்மையான நீளம் 83 மி மீ மற்றும் கிடைமட்ட பிளேனில் இருந்து 31 டிகிரி மற்றும் செங்குத்து பிளேனில் இருந்து 49 டிகிரி ஆகும் அடுத்த வகுப்புகளில் இந்த வரி ப்ரொஜெக்ஷன் அடிப்படையில் மேலும் எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம்